அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைபடம் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வரவேற்கிறேன் தொகுதி எண் 4 மற்றும் விரிவுரை எண் 42 இல் இருக்கிறோம் முக்கியமாக நாம் திடப்பொருட்களின் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றிப் பார்க்கிறோம் இந்த திடப்பொருட்களுக்கு முக்கியமாக இரண்டு வகைப்பாடுகள் உள்ளன ஒன்று பாலிஹெட்ரான் மற்றொன்று சுழற்சியுறு திண்மம் பாலிஹெட்ராவில் டெட்ராஹெட்ரான் க்யூப்ஸ் மற்றும் ஆக்டோஹெட்ரான் போன்ற பல்வேறு வகைகள் உள்ளன எனவே இந்த டெட்ராஹெட்ரானைப் பொருளை பார்த்தால் அதில் நான்கு சமமான சமபக்க முக்கோண பக்கங்கள் உள்ளன எனவே இது முதல் பக்கம் இது இரண்டாவது மற்றும் இது மூன்றாவது மற்றும் நான்காவது பக்கங்கள் எனவே அந்த வகையில் இந்த டெட்ராஹெட்ரான் நான்கு முகங்களைக் கொண்டிருக்கின்றது இதேபோல் இது ஒரு கன சதுரம் அல்லது ஹெக்ஸாஹெட்ரான் என்றால் நமக்கு ஆறு முகங்கள் உள்ளன க்யூப் சம பக்கங்கள் கொண்டுள்ளது இதேபோல் ஆக்டோஹெட்ரானில் எட்டு சம சமமான முக்கோண பக்கங்கள் உள்ளன எனவே ஒவ்வொரு முறையும் நாம் சமநிலை முக்கோணம் கட்டமைக்க வேண்டும் அதை ஒன்றுசேர்க்கும் வகையில் அது ஒரு மூடிய பொருளை உருவாக்கும் அதை ஆக்டோஹெட்ரான் என்று அழைக்கிறோம் மேலும் இன்றைய வகுப்பில் இதுபோன்ற பொருட்கள் முப்பரிமாண இடத்தில் இருந்தால் அதன் படங்களை எவ்வாறு வரையலாம் என்பதைப் பார்ப்போம் கிடைமட்ட பிளேன் செங்குத்து பிளேன் உடனான கோணம் கிடைமட்ட பிளேன்ங்கள் அல்லது செங்குத்து பிளேன்ங்கள் போன்றவற்றின் உச்சியுடன் அவை எவ்வளவு சாய்வான கோணத்தை உருவாக்குகின்றன என்பதன் அடிப்படையில் அது சாய்வாக இருக்கிறதா என்பதை அடிப்படையாகக் கொண்டது இதேபோல் டோடெகாஹெட்ரான் ஐகோசஹெட்ரான்கள் மற்றும் பல்வேறு வகையான பொருள்கள் உள்ளன இவை பாலிஹெட்ராவின் வகை இதேபோல் சுழற்சியுறு திண்மம் என்று மற்றொரு தொகுப்பு உள்ளது எனவே அந்த வளைவை ஒரு அச்சில் சுற்றுவதற்கு ஒரு வளைவைத் தேர்வு செய்கிறீர்கள் பின்னர் இந்த முப்பரிமாண பொருள்களைப் பெறுவோம் அதைப் பார்ப்போம் உதாரணமாக ஒரு கோடு மற்றொரு கோடு மற்றும் மற்றொரு கோடு இந்த கோடுகளை சேர்ந்தால் பிளேன் கிடைக்கும் நாம் இந்த பிளேன்ஐ இந்த அச்சில் சுற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு கூம்பு வடிவ முப்பரிமாண சுழற்சியுறு திண்மம் கிடைக்கும் எனவே இந்த சுழலும் பொருள் இந்த அச்சைப் பொறுத்து இருக்கும் இது ஒரு கோடாக மட்டுமிருந்தால் எடுத்துக்காட்டாக இந்த கோடு இந்த அச்சைப் பொறுத்து சுற்றினால் ஒரு கூம்பின் புற மேற்பரப்பைப் பெறுகிறோம் உதாரணமாக இங்கே இது R 1 மற்றும் R 2 தொலைவில் உள்ள கோடுகள் இந்த கோடுகளை நாம் சுழற்றினால் அது அந்த வழியில் ஒரு புற மேற்பரப்பை உருவாக்குகிறது இதை நாம் கூம்பு பிருஷ்டம் என்று அழைக்கிறோம் இது ஒரு பிளேன் இந்த முழு பிளேன்ம் இந்த அச்சைச் சுற்றி வருகிறது பின்னர் ஒரு திடமான பொருளின் கூம்பு பிருஷ்டம் உருவாக்குகிறது அதாவது பொருள் உள்ளே நிரப்பப்படும் இதேபோல் இந்த அச்சைச் சுற்றி ஒரு கோடு சுழல்கிறது என்றாள் ஒரு உருளை மேற்பரப்பைக் கொடுக்கும் செவ்வக பிளேன் அந்த அச்சில் சுழல்கிறது என்றாள் நமக்கு ஒரு உருளையை அளிக்கிறது இதேபோல் நம்மிடம் வளைவுகள் இருந்தால் எடுத்துக்காட்டாக இந்த வளைவு அது அரை வட்டமாக இருக்கலாம் அது சற்று நீளமான அரை வட்டமாக இருக்கலாம் மேலும் நாம் இவற்றை சுழற்றினால் நீள்வட்ட வகையான பொருட்களை பெறமுடியும் மேலும் வழக்கமாக இவை ஸ்பீராய்டுகள் என்று அழைக்கிறோம் கோள வடிவவியலில் இருந்து அவற்றை உருவாக்குகிறோம் மற்றும் இதை இந்த திசையில் தள்ளப்பட்டால் அல்லது அந்த திசையில் நீட்டினால் ஓலேட் ஸ்பீராய்டுகள் என்று அழைக்கிறோம் மற்றும் இதை இந்த திசையில் தள்ளி இந்த திசையில் அது நீட்டிக்கப்பட்டால் அதை புரோலேட்டுகள் ஸ்பீராய்டுகள் என்று அழைக்கிறோம் மேலும் வளைவு பிளேன் இன் எந்தப் பகுதியையும் நாம் சுழற்றினால் வேறு வகையான பொருள்களைப் பெறுவோம் மேலும் திடப்பொருட்களின் ப்ரொஜெக்ஷன்ஸ் இல் முக்கியமாக கூம்புகள் ஃபாஸ்டம்ஸ் சிலிண்டர்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் அவை வெவ்வேறு பிளேன்களில் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இதேபோல் பிரிசம் என்று அழைக்கப்படும் வேறு வகையான பொருள்கள் உள்ளன இரண்டு சம இணையான வழக்கமான பலகோணங்களால் உருவாக்கப்படுவது ஒரு பாலிஹெட்ரான் இறுதி முகங்கள் பக்க முகங்களால் இணைக்கப்பட்டுள்ளன அவை செவ்வகங்கள் அல்லது இணையான வரைபடங்கள் போன்றவை ப்ரிஸம் என்று அழைக்கப்படுகின்றன இங்கே இதைப் பார்ப்போம் இது ஒரு சதுரம் அல்லது செவ்வகம் பின்புறத்தில் மற்றொரு செவ்வகம் மற்றும் கீழ் பக்கத்தில் மற்றொரு செவ்வகம் உள்ளது எனவே அத்தகைய வகையான பொருளால் நிரப்பப்பட்ட முழுமையான தொகுதி நாம் முக்கோண ப்ரிஸம் என்று அழைக்கிறோம் சதுர ப்ரிஸங்களைப் பெற இந்த செவ்வகங்களை நாம் இணைக்க வேண்டும் இந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு சதுரமாக தெரியும் இதேபோல் இந்த பென்டகன் முழுவதும் இணைக்க செவ்வகங்களைத் தேர்ந்தெடுத்தால் பென்டகோனல் ப்ரிஸம் கிடைக்கிறது எனவே அந்த பொருளை உள்ளே நிரப்ப வேண்டும் அப்போதுதான் அதை திடமானதாக அழைப்போம் இதேபோல் இந்த செவ்வகங்கள் அறுகோண கட்டமைப்பிலும் எண்கோணத்திலும் இணைக்கப்பட்டுள்ளன அது வட்டமாக இருந்தால் நமக்கு சிலிண்டர்கள் கிடைக்கும் ப்ரிஸங்களுக்குப் பிறகு பிரமிடுகள் என்று நாம் அழைக்கும் மற்றொரு பொருள் உள்ளது ஒரு பிரமிடு என்பது பிளேன்இன் மேற்பரப்பால் உருவான ஒரு பாலிஹெட்ரான் இது அடித்தளம் மற்றும் பல முக்கோணங்கள் பக்க முகங்களாகவும் இருப்பதால் இவை அனைத்தும் வெர்டெக்ஸ் அல்லது உச்சம் எனப்படும் ஒரு கட்டத்தில் சந்திக்க வேண்டும் உதாரணமாக ஒரு முக்கோண பிரமிட்டை எடுத்துக் கொள்வோம் இந்த முக்கோணங்கள் அனைத்தும் 1 கட்டத்தில் சந்திக்கின்றன இது உச்சம் அல்லது உச்சி எனப்படும் இதேபோல் சதுர பிரமிட்டைத் தேர்ந்தெடுப்போம் இது முக்கோண பக்கங்களை கொண்டுள்ளது அனைத்தும் அந்த இடத்தில் சந்திக்கின்றது மற்றும் அதன் அடித்தளம் ஒரு நிலையான பொருள் இங்கே இது ஒரு சதுரம் எனவே இது ஒரு சதுர பிரமிடு என்று அழைக்கப்படுகிறது இதேபோல் செவ்வக பிரமிடு அடித்தளம் கொண்டது பென்டகனின் அடித்தளத்தைக் கொண்ட பென்டகோனல் பிரமிடு மற்றும் அறுகோண மற்றும் எண்கோண பிரமிடுகளும் உள்ளன நம்மிடம் ஒரு பிரமிடு இருந்தால் ஒரு துண்டு எடுத்துக்கொள்ளலாம் இது பிரமிடு இது நேரான கோண வகையாக இருக்கலாம் செங்குத்தாக 90 டிகிரி கோணத்தில் இருக்கும் அதன் பாதி சற்றே சாய்ந்து இருக்கும் நாம் இந்த மட்டத்தில் ஒரு துண்டு எடுத்துக்கொண்டால் ஒரு பிளேன்ஐ கடந்து ஒரு துண்டை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பிருஷ்டம்மை ஏற்படுத்துகிறது எனவே ஒரு மீதமுள்ள பகுதி உள்ளது இதை நாம் பிருஷ்டம் என்று அழைக்கிறோம் மேலும் மேல் உச்ச பகுதியை அகற்ற வேண்டும் இதேபோல் நம்மிடம் ஒரு கூம்பு இருந்தால் அது நேரான வட்டக் கூம்பாக இருக்கலாம் அல்லது அது சாய்ந்த விளிம்பைக் கொண்டிருக்கலாம் இந்த மட்டத்தில் ஒரு துண்டு செய்கிறோம் என்றால் இந்த உச்ச பகுதியை அகற்றவும் எஞ்சிய பகுதி நாம் ஒரு கூம்பின் பிருஷ்டம் என்று அழைக்கிறோம் எனவே துண்டிக்கப்பட்ட பிரமிடுகள் மேல் பகுதி அகற்றப்பட்ட வடிவத்தில் இருக்கும் காணப்படாத மற்றும் பின்புறத்தில் இருக்கும் கோடுகளை வழக்கமாக இடைவிட்டக் கோடுகள் கோடுகள் மூலம் காண்பிப்போம் இந்த பார்வையில் இருந்து நாம் பார்க்கும்போது பின்புற கோடுகளை நாம் பார்க்க முடியாது ஏனெனில் இது ஒரு திடமான பொருள் எனவே அந்த நிலையில் இடைவிட்டக் கோடுகள் மூலம் காண்பிப்போம் எனவே இந்த திடப்பொருட்களை நாம் வரையும்போது நாம் பின்பற்ற வேண்டிய சில குறிப்புகள் உள்ளன குறிப்பாக ஒரு பொருளின் ஆர்த்தோகிராஃபிக் காட்சிகளை வரையும்போது மறைக்கப்பட்ட சில விவரங்களை கண்ணுக்கு தெரியாததாகக் காட்ட வேண்டியிருக்கும் அது இரு பரிமாண பொருள் அல்ல அது முப்பரிமாண பொருள் என்ற உணர்வை நமக்குத் தருகிறது மேலும் இவை இடைவிட்டக் கோடுகள் மூலம் ஆர்த்தோகிராஃபிக் காட்சிகளில் காட்டப்படுகின்றன உதாரணமாக ஒரு சதுரம் இருந்தால் இந்த பின்னால் இருப்பதைக் குறிக்க ஒரு இடைவிட்டக் கோடுகள் மூலம் அதைக் காட்டுகிறோம் உதாரணமாக நாங்கள் இந்த திசையிலிருந்து பார்க்கிறோம் அந்த திசையில் அல்ல பின்னர் இந்த கன சதுரம் இது போல் தெரிகிறது இந்த பார்வையில் இருந்து நாம் பார்க்கிறோமானால் இந்த கோடு தெரியும் அது இங்கு வரக்கூடும் இந்த கோடு இங்கு வருகிறது இந்த கோடு பின்புறம் செல்கிறது இந்த ஆர்த்தோகிராஃபிக் காட்சிகளின் ப்ரொஜெக்ஷன்ஐ காண்பிக்கும் போது நாம் இந்த வழியை பின்பற்ற வேண்டும் உதாரணமாக ஒரு பிருஷ்டம் கருத்தில் கொள்வோம் அதாவது சில பகுதியை நாங்கள் அகற்றியுள்ளோம் வரையறையின்படி ஃப்ரஸ்டம் அது ஒரு கூம்பு அல்லது பிரமிட் வகையான வடிவம் அல்லது ஒரு பென்டகோனல் விஷயமாக இருக்கலாம் மேலும் நாம் அகற்றிய ஒரு பகுதியும் நாம் அகற்றிய பகுதியும் அந்த பகுதியின் உச்ச பக்கமாகும் அதாவது இந்த விஷயத்தில் இந்த பென்டகனின் அளவு இந்த பென்டகனின் அளவை விட மிகவும் சிறியது அதாவது இந்த கோடுகள் வெகுதொலைவில் சென்று அபெக்ஸ் போன்ற ஒன்றை உருவாக்குகின்றன அந்த பகுதியை நாம் அகற்றிவிட்டோம் மீதமுள்ள பகுதி இதுதான் மேலும் நாம் பார்க்க முயற்சிக்கும் பிருஷ்டம் இதுதான் எனவே எந்தவொரு பொறியியல் வரைபடத்திலும் அதைப் பார்க்கும்போது எழுத்துக்களால் குறிப்பிட வேண்டும் இந்த முப்பரிமாண வகையான பொருளை நாம் பெரிய எழுத்துக்கள் மற்றும் அதன் ப்ரொஜெக்ஷன்ஐ சிறிய எழுத்துக்களால் குறிப்பிட வேண்டும் எனவே இந்த கோடுகள் கடந்து செல்லும் இந்த விளிம்புகள் பகுதியை A B C D E என்று அழைப்போம் இதேபோல் கீழே உள்ளவற்றை A 1 B 1 C 1 D 1 மற்றும் E 1 என அழைப்போம் முற்றிலும் திடமான பொருள் என்பதாலும் இந்த கோடு அதன் புறத்தில் உள்ளதால் இது இடைவிட்டக் கோடுகள் மூலம் காண்பிக்க ஒரு காரணம் அவை பொதுவாகத் தெரியாது இந்த கோடுகள் நமக்கு முன்னால் இருக்கும்போது இந்த கோடுகள் எப்போதும் தெரியும் மேலும் இரண்டாவது விஷயம் விளிம்புகள் எப்போதும் தெரியும் எந்த பொருளும் அதன் பின் புறத்தை நாம் பார்க்கும் பொழுது அதை உணர முடியாது ஆனால் முன் பக்க விளிம்புகள் எப்போதும் தெரியும் தடிமான தொடர்ச்சியான வரிகளால் நாம் அதைக் காட்ட இதுவும் ஒரு காரணம் இந்த ABCD விதிமுறைகளை படிப்படியாக கவனிப்போம் ABCD என்பது நாம் காணக்கூடிய மிக உயர்ந்த புள்ளிகள் மற்றும் இவை தெரியும் எனவே தொடர்ச்சியான வரிகளால் அதைக் காண்பிப்போம் இது மேல் தோற்றம் இப்போது விளிம்புகளைப் பார்ப்போம் விளிம்புகள் ab bc cd என்று எழுதுவோம் இது ஒரு சிறிய எழுத்துக்களைக் காண்பிப்பதற்கான ஒரு காரணம் மேலும் குறிப்பாக இவை மேல் தோற்றத்தில் முழு கோடுகளாக இருக்க வேண்டும் உதாரணமாக நாங்கள் இந்த திசையிலிருந்து பார்க்கிறோம் இது முன் பார்வையாக இருக்கலாம் நாம் இதை மேலே பார்க்கும்போது இது கிடைமட்ட பிளேன் மற்றும் இது செங்குத்து பிளேன் இது X கோடு Y கோடு எனவே பென்டகன் இது மாதிரி தெரிகிறது இப்போது இது நாம் மேலே இருந்து பார்க்கிறோம் அது ஒரு திடமான பொருள் இது நேரடியான வெளிப்படையான விஷயம் அல்ல எனவே இந்த A 1 B 1 C 1 D 1 E 1 ஐ மேல் பார்வையில் நாம் உணர முடியாது ஆனால் இந்த பகுதி இந்த பகுதியை விட சிறியது பகுதி 0 மற்றும் பகுதி 1 என அழைப்போம் பகுதி 1 ஐ விட பகுதி 0 அதிகமாக உள்ளது அந்த விஷயத்தில் நாம் இங்கே பார்ப்பது அது ஒரு பிருஷ்டம் படத்தில் இந்த பகுதியை முழுவதுமாக பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினால் இந்த விஷயங்கள் அந்த பொருளின் உட்புறத்தில் வருகின்றன எனவே மேல் தோற்றத்தில் இந்த கீழ்ப்பகுதி கண்ணுக்கு தெரியாதது மற்றும் இந்த ab bc cd ea ஆகியவை மேல் தோற்றத்தில் முழு கோடுகள் எனவே a b c d e ஐக் குறிக்கிறீர்கள் என்றால் இந்த A 1 B 1 C 1 D 1 E 1 இவை கண்ணுக்குத் தெரியாதவை எனவே a 1 b 1 c 1 d 1 மற்றும் e 1 ஆகியவற்றை இதுபோல் நாம் குறிப்பிட வேண்டும் இதேபோல் புலப்படும் புள்ளியையும் கண்ணுக்குத் தெரியாத புள்ளியையும் இணைக்கும் கோடு கண்ணுக்கு தெரியாத டாஸ் கோடு உதாரணமாக இது ஒரு கூம்பின் பிருஷ்டம் எனவே எடுத்துக்காட்டாக இந்த புள்ளி A A1 உடன் இணைகிறது நாம் மேல் தோற்றத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த வரியைக் காண முடியாது மேல் இருக்கும் பென்டகன் மட்டும் பார்க்க முடியும் கீழே ஒன்று எப்படியும் கண்ணுக்கு தெரியாதது மற்றும் வரி மேலே பார்வையில் இருந்து பார்க்கிறோம் ஏனெனில் இந்த வரி அதற்குள் செல்கிறது எனவே இது நம் பார்வைக்கு அப்பாற்பட்டது இந்த A 1 முதல் A 1 வரை எந்த இணைப்பையும் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் போது அது எப்போதும் கண்ணுக்கு தெரியாதது புள்ளி A தெரியும் A 1 ஒரு கண்ணுக்கு தெரியாத புள்ளி இவை வெளிக்கோடுகளாக இல்லாவிட்டால் அவற்றை இடைவிட்டக் கோடுகள் மூலம் காண்பிக்க வேண்டும் எந்த வெளிக்கோடுகள் அல்லது விளிம்பு வகையான விஷயங்களை தொடர்ச்சியான வரிகளால் காண்பிக்க வேண்டும் மேல் பார்வையை எடுத்துக்கொள்வோம் எனவே அந்த திசையிலிருந்து நாம் மேல் பார்வை பார்க்கும் எனவே இது X Y பிளேன் இது கிடைமட்ட பிளேன் ED AE AB BC CD போன்றவை இங்கே தெரியும் உள்ளே இருப்பது தெரியாது இதேபோல் நாம் A முதல் A 1 வரை பார்க்கும்போது இது ஒரு கோடு எனவே வேறு சில வண்ணங்களைப் பயன்படுத்துவோம் நாம் மேல் பார்வையில் இருந்து பார்க்கும்போது இந்த கோடு தெரியாது அதுதான் இந்த கோடு இதேபோல் C புள்ளியை C 1 புள்ளியுடன் இணைப்போம் இதுவும் கண்ணுக்கு தெரியாதது C 2 C 1 கண்ணுக்கு தெரியாதது இதேபோல் D முதல் D 1 வரை இந்த வழியில் நாம் இந்த கோடுகளை இணைகிறோம் முன் தோற்றத்தைப் பார்ப்போம் எனவே நாம் முன் தோற்றத்தைப் பார்க்கும்போது இந்த புள்ளிகள் அதனுடன் பொருத்தப்பட்டுள்ளன இதேபோல் இந்த புள்ளி இந்த C 1 உடன் பொருத்தப்பட்டிருக்கும் இதேபோல் ஒவ்வொரு புள்ளியும் அங்கே பொருத்தப்பட்டிருக்கும் இது a புள்ளி e புள்ளி d முதல் d c முதல் c b முதல் b புள்ளிகள் வரை வரைபடமாக்கப்பட்டன இந்த வரைபடங்களை நாம் இணைக்கும் வழி இது இது முடிந்ததும் முன் தோற்றத்திலிருந்து பார்க்கும்பொழுது இந்த சாய்ந்த விளிம்பைக் காணும் நிலையில் இருப்போம் எனவே அந்த சாய்ந்த விளிம்பு இதுதான் ஏனென்றால் நாம் முன் பார்வையில் இருந்து பார்க்கிறோம் இந்த E E 1 நமக்கு தெரியாது இவை புலப்படும் கோடுகள் அல்ல எனவே இடைவிட்டக் கோடுகள் மூலம் E 1 ஐ E உடன் இணைக்கவும் இதேபோல் இந்த முன் பார்வையில் இருந்து கண்ணுக்கு தெரியாத புள்ளி D முதல் D 1 வரை இடைவிட்டக் கோடுகள் மூலம் அவற்றை இணைக்கவும் இப்போது B முதல் B 1 எப்போதும் முன் பார்வையில் தெரியும் எனவே ஒரு தொடர்ச்சியான வரியால் நாம் அதில் சேர்கிறோம் பக்கவாட்டுத் தோற்றம் என்ன என்று பார்ப்போம் எனவே நாம் அந்தப் பக்கத்திலிருந்து பார்க்க வேண்டும் நாம் அந்தப் பக்கத்திலிருந்து பார்க்கும்போது இது எப்போதும் தெரியும் இந்த வரி தெரியும் ஒருவேளை இந்த வரியும் அந்த பக்க பார்வையில் தெரியும் எனவே அதைப் பார்ப்போம் எனவே இந்த A A 1 நாம் அதைக் காணலாம் பக்கவாட்டுத் தோற்றம் இல் இருந்து பார்க்கும்போது இந்த B B 1 கூட தெரியும் இதேபோல் E முதல் E 1 வரை ஏனெனில் இது ஒரு பென்டகன் என்பதால் இயற்கையாகவே சமச்சீரற்ற தன்மை இந்த வரியின் அடிப்படையில் உள்ளது எனவே இந்த AE வரி 1 நீளமாக இருக்கலாம் மேலும் இந்த ab வரி சுருக்கப்படலாம் ஏனென்றால் நாம் இடது பக்கத்திலிருந்து பார்க்கிறோம் இடது புறம் ப்ரொபைல் பிளேன்இல் இருப்பதைக் காணலாம் இப்போது ஒரு கேள்வி கேட்போம் ஒரு கிடைமட்ட பிளேன்இல் ஒரு சிலிண்டர் அல்லது கூம்பு வைக்கப்பட்டிருந்தால் அது எப்படி இருக்கும் திடத்திற்கான ப்ரொஜெக்ஷன்ஸ்கள் என்ன எனவே இந்த சிலிண்டரைக் கருத்தில் கொள்வோம் அது ஒரு திடமான பொருள் அச்சு அது இப்போது இந்த சிலிண்டர் கிடைமட்ட பிளேன்இல் வைக்கப்பட்டுள்ளது எனவே மீண்டும் 3 D படத்தை உருவாக்கவும் இது செங்குத்து பிளேன் இது கிடைமட்ட பிளேன் மற்றும் நம்மிடம் இருப்பது கிடைமட்ட பிளேன்இல் சிலிண்டர் ஓய்வெடுக்கிறது அதாவது சிலிண்டர் அந்த வழியில் செல்லக்கூடும் ஏனென்றால் சில பகுதி கண்ணுக்கு தெரியாதது எனவே இந்த பகுதி கோடு 1 எனவே இந்த பார்வையை நாம் பார்க்க விரும்புகிறோம் இந்த புள்ளிகள் இந்த இடத்தில் மேப் செய்யப்படும் எனவே நாம் பார்ப்பது இதுபோன்ற செவ்வகம் மற்றும் இது ஒரு வட்டத்திற்கு மேப் செய்யப்பட்டது மேலும் நாம் அதை சுழற்றும்போது இந்த வட்டத்தை நாம் பெறும் இடம் இதுதான் எனவே இந்த ப்ரொஜெக்ஷன் பிளேன்இல் நாம் என்ன கவனிக்க முடியும் சிலிண்டர் விளிம்புகளுக்கு அந்த பக்கத்தில் பல விளிம்புகள் இருப்பதால் அது ஒரு குறிப்பிட்ட ஆரம் அந்த விளிம்பில் இருப்பதால் அதைப் பார்க்கும் நிலையில் இருப்போம் மேலும் இந்த அடித்தளம் கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்கிறது எனவே இது XY அச்சில் இருப்பதற்கு ஒரு காரணம் இரண்டாவது விஷயம் சிலிண்டர்களின் சமச்சீர் வகையான பொருள்களை நாம் வரையும்போதெல்லாம் நாம் எப்போதும் அச்சு கோடு புள்ளி கோடுகள் மூலம் காண்பிப்போம் இதேபோல் முதலில் வட்டத்திற்கான கோடு புள்ளி கோடுகள் அதைக் காண்பிப்போம் இப்போது கிடைமட்ட பிளேன்இல் ஒரு கூம்பு ஓய்வெடுத்தால் அது எப்படி தோன்றும் இது கிடைமட்ட பிளேன் இது செங்குத்து பிளேன் எனவே இதை ப்ரொஜெக்ட் செய்யவும் எனவே நாம் பார்ப்பது அங்கு ஒரு முக்கோணம் இது இதுதான் கிடைமட்ட பிளேன்இல் நாம் ப்ரொஜெக்ட் செய்யும்பொழுது ஒரு வட்டத்தைப் பார்க்க முடியும் இந்த கிடைமட்ட பிளேன்ஐ சுற்றும் பொழுது அதை ஒரு வட்டமாகக் காண்போம் அதுதான் நாம் பார்க்கிறோம் உதாரணத்தைப் பார்ப்போம் ஒரு கிடைமட்ட பிளேன்இல் ஒரு ப்ரிஸம் வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வெவ்வேறு திசைகளில் இந்த முனைகளில் ஒன்று வெவ்வேறு சாய்வு கோணங்களை உருவாக்குகிறது என்றால் அது எப்படி இருக்கும் எடுத்துக்காட்டாக விளிம்புகளில் ஒன்று அடித்தளத்தில் உள்ளது இது இந்த கிடைமட்ட பிளேன்இல் வைக்கப்பட்டுள்ளது எனவே இது கிடைமட்ட பிளேன் இது செங்குத்து பிளேன் ப்ரொஜெக்ட் செய்ததற்கு இதுபோன்ற ஏற்பாடுகளைச் செய்ய வேண்டும் நாம் பார்க்க முயற்சிக்கும் முதல் விஷயம் இந்த விளிம்புகளில் ஒன்று அப்படி சுழற்றப்பட்டால் இது நமது கிடைமட்ட பிளேன்ற்கு இணையாக இருக்கும் எப்படியிருந்தாலும் மேல் பார்வையைப் பார்த்தால் கிடைமட்ட பிளேன்இல் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்போதும் ஒரு செவ்வகமாக இருக்கும் மேலும் நாம் அந்த செங்குத்து பிளேன்இல் ப்ரொஜெக்ட் செய்யும்பொழுது முகங்களில் ஒன்று நாம் அதைப் பார்க்கும் நிலையில் இருப்போம் அதுதான் இந்த செவ்வகம் நாம் எப்போதும் பார்க்கும் விளிம்பு இதுவாக இருக்கும் ஏனென்றால் இந்த விளிம்பில் அந்த வரி செல்கிறது நாம் அதை அங்கே ஒரு வரியாக பார்ப்போம் இந்த செவ்வக முகத்தை செங்குத்து பிளேன்ற்கு இணையாக அல்லாமல் சுழற்றுவோம் ஆனால் அது ஒரு சாய்வு கோணத்தை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டாக இது இந்த திசையில் சிறிது சுழல்கிறது பின்னர் மீதமுள்ள விளிம்புகளும் சுழல்கின்றன இப்போது நாம் இதை முழுவதுமாகப் பார்க்கும்போது இந்த விளிம்பை நாம் பார்ப்போம் இதேபோல் இது ஒன்றிணைகிறது அந்த விளிம்பைப் பார்ப்போம் இந்த முழு விஷயமும் ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறது எனவே இந்த வரிகள் இருக்கும் மேலும் வழக்கமாக கோடு புள்ளி கோடுகளால் அச்சு காண்பிக்கப்படுகிறது இங்கே நாம் அச்சு காண்பிக்கவில்லை ஏனெனில் முகங்களில் ஒன்று இந்த விளிம்பிற்கும் இந்த எக்ஸ் அச்சிற்கும் இணையாக இருப்பதால் இது ஒரு தொடர்ச்சியான வரியால் நாம் காண்பிக்கும் காரணமாகும் அதேசமயம் இந்த விளிம்பும் இதுவும் ஒன்றிணைகின்றன ஆனால் கண்ணுக்குத் தெரியாத அச்சு இன்னும் உள்ளது எனவே ஒரு இடைவிட்டக் கோடுகள் மூலம் காண்பிக்கிறோம் இந்த பொருட்களை சிறிது சுழற்றுங்கள் இந்த ac லேசான சுழற்சியைக் கொண்டுள்ளது எனவே இந்த புள்ளி இந்த திசையில் வருவதால் இந்த புள்ளி அந்த திசையில் வருகிறது இந்த முழு ப்ரிஸத்தையும் கிடைமட்ட பிளான்இல் சுழற்றினால் முக்கோணம் போன்று காட்சியளிக்கும் அதை ப்ரொஜெக்ட் செய்தாள் இந்த புள்ளி இந்த விளிம்பில் இருக்கும் எனவே இந்த வரியை நாம் இணைப்போம் எனவே இந்த திசையிலிருந்து நாம் பார்க்கும்போது இந்த முழு முகத்தையும் நாம் காணக்கூடிய நிலையில் இருப்போம் அந்த விளிம்பை நாம் பார்ப்போம் இதுவும் நமக்கு ஒரு விளிம்பைத் தருகிறது எனவே இந்த முகம் சிறிய வகையான செவ்வகமாக சுருங்கியது மேலும் இந்த அச்சு இடைவிட்டக் கோடுகள் உடன் இணையாக உள்ளது இப்போது இந்த ac பொருளை மேலும் சுழற்றினால் இங்கே நாம் இதை பின்புறத்திலும் முன் பார்வைக்கு இந்த ஒரு முன் பக்கத்திலும் வைத்திருக்கிறோம் இப்போது இந்த திசைகளை புரட்டவும் எனவே இந்த விளிம்பு அதைத் திரும்பிச் செல்கிறது இது முன்னால் வருகிறது எனவே இது உள்ளமைவு நமக்கு என்ன இருக்கும் அதாவது அந்த வழியாக செல்லும் செங்குத்து கோடு எதுவாக இருந்தாலும் இந்த வரி தெரியவில்லை எனவே ஒரு a புள்ளி b புள்ளி a1 b1 உடன் இணைகிறது மேலும் அந்த வரியைப் பார்ப்போம் மீண்டும் மேல் முகத்தை நாம் பார்ப்போம் ஆனால் இந்த வரியை நாம் பார்க்க முடியாது எனவே அதை இடைவிட்டக் கோடுகள் மூலம் காட்டுகிறோம் இந்த திடப்பொருட்களை ப்ரொஜெக்ட் செய்யும் முறை இதுதான் அடுத்த வகுப்பில் திடப்பொருட்களின் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றிய மேலும் உதாரணங்களைப் பார்ப்போம்